பாடத்தின் 4 வது வாரத்திற்கு வருக இந்த வாரத்தில் நான் உங்களுக்கு பல்வேறு மைக்ரோகண்ட்ரோலர் போர்டுகளின் சிறப்பு பற்றி கூறுவேன் குறிப்பாக நான் இரண்டு போர்டுகளைப் பற்றி விவாதிப்பேன் ஒன்று எஸ் போர்டு மற்றொன்று அர்டுயினோ போர்டு இந்த இரண்டு போர்டுகளையும் குறிப்பாக எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை நான் உங்களுக்குக் காண்பிப்பேன் மற்ற டெவலப்மன்ட் போர்ட்களும் உள்ளன ஆனால் இந்த பாடத்திட்டத்தில் இந்த இரண்டு குறிப்பிட்ட போர்டுகளையும் கவனத்தில் எடுத்துக்கொள்வோம் மேலும் இந்த இரண்டு போர்டுகளின் அடிப்படையில் எக்ஸ்பெரிமெண்ட்கள் குறித்து விவாதிப்போம் இந்த பாடத்தில் கூறப்பட்ட கருத்துக்கள் இது போன்றவை மைக்ரோகண்ட்ரோலர் போர்டுகளை நான் அறிமுகப்படுத்துவேன் மைக்ரோகண்ட்ரோலர் என்றால் என்ன என்பது உங்களுக்கு முன்பே தெரியும் நான் இரண்டு போர்டுகளைப் பற்றி விவாதிப்பேன் ஒன்று எஸ் எம் 32F401 போர்டு மற்றொன்று அர்டுயினோ யுனோ இந்த பாடத்திட்டத்தில் நாங்கள் செய்யவிருக்கும் அனைத்து எக்ஸ்பெரிமெண்ட்களும் இந்த இரண்டு போர்டுகளின் அடிப்படையில் இருக்கும் மைக்ரோகண்ட்ரோலர் போர்டு என்றால் என்ன என்பதைப் பற்றி பேசுகிறேன் மைக்ரோகண்ட்ரோலர் மெமரி மற்றும் பிற தேவையான பெரிபெரல் இன்புட் மற்றும் அவுட்புட் காம்போனேன்ன்ட்களைக் Peripheral IO components கொண்ட ஒரு முழுமையான டெவலப்மன்ட் போர்டாக இதை நாம் வரையறுக்கலாம் இது ஏன் பயன்படுத்தப்படுகிறது எம்பெட்டட் அப்ளிகேஷன்களின் விரைவான வளர்ச்சிக்கு இது பயன்படுத்தப்படுகிறது மேலும் இது பி பி என பொதுவாக அழைக்கப்படும் பிரிண்டட் சர்க்யூட் போர்டில் உருவாக்கப்பட்டுள்ளது இது பி பி அழைக்கப்படுகிறது இது சோதனைக்கு தேவையான அனைத்து காம்போனேன்ன்ட்களையும் கொண்டுள்ளது எம்பெட்டட் அப்ளிகேஷன்களின் விரைவான வளர்ச்சிக்கு மைக்ரோகண்ட்ரோலர் போர்டுகள் பயன்படுத்தப்படுகின்றன இப்போதெல்லாம் பலவகையான எம்பெட்டட் அப்ளிகேஷன்களைப் பார்க்கிறோம் நீங்கள் ஒரு சிறிய உதாரணத்தைப் நினைத்துப் பாருங்கள் ஒரு ஸ்மோக் டிடக்டர் என்று சொல்வோம் அது என்ன இது ஒரு குறிப்பிட்ட அறைக்குள் அல்லது ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள் புகை இருப்பதைக் கண்டறியும் ஒரு அமைப்பு அந்த கேஸில் உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு வேறு பல இன்புட் மற்றும் அவுட்புட் டிவைசஸ் தேவை ஆனால் இன்னும் குறிப்பாக உங்களுக்கு ஒரு மைக்ரோகண்ட்ரோலர் போர்டு தேவை இதன் மூலம் நீங்கள் சில அனலாக் மதிப்புகளைப் படிக்கும் ஒரு சென்சாரை இணைப்பீர்கள் இது அறைக்குள் இருக்கும் புகையின் அடிப்படையில் இருக்கும் மேலும் இது டிஜிட்டல் முறையில் சில மதிப்புக்கு மாறும் பின்னர் அறைக்குள் புகை இருக்கிறதா இல்லையா என்பதைக் கண்டுபிடிக்க சில ஆபரேஷன்களை செய்வோம் அந்த கண்டறிதலின் அடிப்படையில் பல்வேறு விஷயங்களைச் செய்யலாம் ஒரு விஷயம் என்னவென்றால் ஒரு பஸர் இயங்கக்கூடும் பின்னர் நீங்கள் ஒலியைக் கேட்கலாம் மற்றும் அதன்மூலம் புகையை உணரலாம் மைக்ரோகண்ட்ரோலர் போர்டுகள் மிகவும் சக்திவாய்ந்தவை எல்லா இன்புட் மற்றும் அவுட்புட் போர்ட்களும் அதனுடன் வருகின்றன அதாவது நீங்கள் உண்மையில் ஒரு சென்சார் மற்றும் பஸர் போன்றவற்றுடன் நேரடியாக இணைக்க முடியும் இதன் மூலம் முழுமையான அமைப்பை உருவாக்கலாம் இந்த எம்பெட்டட் சிஸ்டம் டெவலப்மெண்ட் பற்றி நாம் பேசும்போது இது இரண்டு முக்கிய காம்போனேனட்களை உள்ளடக்கியது ஒன்று டெவலப்மெண்ட் போர்டு அதாவது ஹார்டுவேர் மற்றொன்று இன்டகிரேடட் டெவலப்மெண்ட் என்விரான்மென்ட் அதை ஐடிஈ என்று அழைக்கிறோம் அது சாப்ட்வேர் எனவே ஒரு சிஸ்டத்தை வடிவமைக்க நினைக்கும் போது இந்த இரண்டு விஷயங்களும் தேவை போர்டு என்று ஒரு ஹார்டுவேர் நமக்குத் தேவை ஆனால் அதை எவ்வாறு ப்ரோக்ராம் செய்வது அதனுடன் தொடர்புடைய சில சாப்ட்வேர்களை நாம் கொண்டிருக்க வேண்டும் இதன் மூலம் அதை ப்ரோக்ராம் செய்யலாம் இரண்டு போர்டுகளுக்கு நாங்கள் பயன்படுத்தும் பல்வேறு வகையான ஐடிஈ என்ன என்பதையும் ஆராய்வோம் இப்போது நாம் ஒரு சிஸ்டத்தை வடிவமைக்க முயற்சிக்கும் போது நாம் எந்த வகையான டெவலப்மெண்ட் போர்டு பயன்படுத்த வேண்டும் என்று பார்ப்போம் இது சம்பந்தமாக எந்த டெவலப்மெண்ட் போர்டு பயன்படுத்த வேண்டும் என்பது பின்வரும் அம்சங்களை அடிப்படையாகக் கொண்டது ஒன்று பஸ் வகை மற்றொரு பிராசஸர் வகை நாம் எந்த வகையான பிராசஸர் பயன்படுத்துகிறோம் மெமரி எந்தவொரு வடிவமைப்பிற்கும் தேவைப்படும் முக்கியமான பாராமீட்டரில் மெமரியும் ஒன்றாகும் ஏனென்றால் நீங்கள் மிகப் பெரிய ப்ரோக்ராமைக் டம்ப் செய்ய விரும்பினால் உங்களிடம் குறைந்த மெமரி இருந்தால் அதை எப்படிச் செய்வீர்கள் என்று சிந்திக்க வேண்டும் எனவே மெமரி என்பது ஒரு முக்கியமான ஃபேக்டர் ஆகும் நீங்கள் எம்பெட்டட் சிஸ்டம் உருவாக்கும் போது போர்ட்டுகளின் எண்ணிக்கை மற்றும் அவற்றின் வகைகளை தீர்மானிக்க வேண்டும் நமக்கு இன்புட் மற்றும் அவுட் புட் போர்ட்கள் தேவை நமக்கு அனலாக் போர்ட்டுகளும் தேவை அந்த குறிப்பிட்ட போர்டிலும் ஆப்பரேட்டிங் என்விரான்மென்ட்டிலும் என்ன வகையான போர்ட்டுகள் உள்ளன என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும் சில டெவலப்மெண்ட் போர்டுகளில் நாங்கள் சில இன்டகிரேடட் டெவலப்மெண்ட் என்விரான்மென்ட்டைப் பயன்படுத்துகிறோம் ஆனால் சிலவற்றிற்கு கம்பைலர் ஏற்கனவே ஆன்லைனில் கிடைக்கிறது ஒரே தேவை என்னவென்றால் நீங்கள் இன்டர்நெட் இணைப்பைக் கொண்டிருக்க வேண்டும் ஏனெனில் நீங்கள் ஒரு ஆன்லைன் கம்பைலர் பயன்படுத்துவீர்கள் உங்கள் கோடை டெவலப்மெண்ட் போர்டில் கம்பைல் செய்ய உங்களுக்கு இந்த குறிப்பிட்ட சாப்ட்வேர் தேவை இவை சில பொதுவான டெவலப்மெண்ட் போர்டுகள் ஆகும் நாம் பயன்படுத்த வேண்டியது எஸ் எம் 32F401 நியூக்ளியோ போர்டு இது ஏ ஆர் எம் கார்டெக்ஸ் ஐ அடிப்படையாகக் கொண்டது மேலும் இது 96 கிலோ பைட்ஸ் எஸ் ராம் ஐப் பெற்றுள்ளது இது 512 கிலோ பைட்ஸ் ஃபிளாஷ் மெமரி மற்றும் 84 மெகா ஹெர்ட்ஸ் கிளாக் ஸ்பீடு பெற்றுள்ளது மற்றொரு மிகவும் பிரபலமான போர்டு அர்டுயினோ யுனோ ஆகும் இது மைக்ரோசிப் ATmega328P ஐ அடிப்படையாகக் கொண்ட ஒரு ஓபன் சோர்ஸ் மைக்ரோகண்ட்ரோலர் போர்டு இது 2 கிலோ பைட்ஸ் எஸ் ராம் மற்றும் 32 கிலோ பைட்ஸ் ஃபிளாஷ் பெற்றுள்ளது இது 1 கிலோ பைட்ஸ் EEPROM ஐயும் பெற்றுள்ளது இது 16 மெகா ஹெர்ட்ஸ் கிளாக்கைக் கொண்டுள்ளது போர்டு மற்றும் அர்டுயினோ யுனோவின் அம்சங்களை நீங்கள் கண்டால் அர்டுயினோவுடன் ஒப்பிடும்போது எஸ் மிகவும் சக்தி வாய்ந்தது என்பதை நீங்கள் தெளிவாகக் காணலாம் அது கொண்டிருக்கும் மெமரியை நீங்கள் காண்கிறீர்கள் 2 கிலோ பைட்ஸ் உடன் ஒப்பிடும்போது 96 கிலோ பைட்ஸ் 32 கிலோ பைட்ஸ் ஃபிளாஷ் உடன் ஒப்பிடும்போது 512 கிலோ பைட்ஸ் ஃபிளாஷ் கிளாக் ஸ்பீடு 84 மெகாஹெர்ட்ஸ் 16 மெகாஹெர்ட்ஸின் கிளாக் ஸ்பீடுடன் ஒப்பிடும்போது இதன் சக்தி உங்களுக்கு புரியும் இப்போது நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்ல வேண்டும் நாங்கள் காண்பிக்கும் அப்ளிகேஷன்களை அர்டுயினோ யுனோ போர்டு மற்றும் எஸ் போர்டு இரண்டையும் பயன்படுத்தி இயக்க முடியும் நாம் இவற்றில் ஏதாவது ஒன்றைப் பயன்படுத்தலாம் ஆனால் நீங்கள் மிகப் பெரிய அப்ளிகேஷனை உருவாக்க நினைக்கும் போது அதற்கு அதிக மெமரி தேவைப்படுகிறது அந்த விஷயத்தில் எஸ் போர்டு விரும்பப்படும் இப்போது இன்னும் சக்திவாய்ந்த போர்டுகள் உள்ளன அவற்றில் ஒன்று ராஸ்பெர்ரி பை 3 மாடல் பி இதில் குவாட் கோர் 1 2 ஜிகாஹெர்ட்ஸ் பிராட்காம் 64 பிட் சிபியு Quad core 1 2 GHz Broadcom 64 bit CPU அதனுடன் 1 GB RAM வயர்லெஸ் லேன் புளூடூத் ஈதர்நெட் மற்றும் யூ பி உள்ளது இது ஒரு கணினியாகவே பயன்படுத்தப்படலாம் என்பதை நீங்கள் காணலாம் இந்த குறிப்பிட்ட பாடத்திட்டத்தில் நாங்கள் ராஸ்பெர்ரி பை பயன்படுத்த மாட்டோம் என்றாலும் அதிநவீன அப்பிளிகேஷன் டெவலப்மன்ட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய ஹை எண்ட் ஃபீச்சர்ஸ் இதில் உள்ளன மற்றொரு மைக்ரோகண்ட்ரோலர் போர்டு PIC மைக்ரோகண்ட்ரோலர் போர்டு இது 16F877A மாதிரியில் ஒன்றாகும் இது 8 முதல் 32 கிலோ பைட்ஸ் ஃபிளாஷ் பெற்றுள்ளது மற்றும் கிளாக் ஸ்பீடு 10 முதல் 80 மெகா ஹெர்ட்ஸ் வரை இருக்கும் எனவே மிக எளிய வகையான அப்ளிகேஷன்களை உருவாக்குவதை பற்றி நீங்கள் நினைக்கும் போது PIC அடிப்படையிலான மைக்ரோகண்ட்ரோலர் அமைப்புகளைப் பயன்படுத்துவது பற்றி நீங்கள் சிந்திக்கலாம் நான் ஏற்கனவே உங்களிடம் கூறியது போல இந்த குறிப்பிட்ட பாடத்திட்டத்தில் பின்வரும் போர்டுகளைப் பயன்படுத்தி டெமான்ஸ்ட்ரேஷன் செய்வோம் முதலாவது எஸ் 32F401 நியூக்ளியோ போர்டு மற்றொன்று அர்டுயினோ யுனோ இப்போது மற்ற போர்டுகளுக்கான இன்டர்பேஸிங் மற்றும் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் செயல்முறை மிகவும் ஒத்ததாக இருக்கும் போர்டு மற்றும் அர்டுயினோ UNO பற்றி மட்டுமே நாங்கள் விவாதிப்போம் நீங்கள் வேறு எந்த போர்டையும் இன்டர்பேஸிங் செய்ய விரும்பினால் செயல்முறை மிகவும் வித்தியாசமாக இருக்காது குறைந்தபட்சம் ஒன்று அல்லது இரண்டு போர்டுகளைப் பயன்படுத்தி அடிப்படை செயல்முறைகளைக் கற்றுக்கொள்வது முக்கியம் இந்த பாடத்திற்கு வலுவாக பரிந்துரைக்கப்படுவது என்னவென்றால் நீங்கள் இரண்டு போர்டுகளில் குறைந்தபட்சம் ஒன்றை வாங்கி எக்ஸ்பெரிமெண்ட்களைச் செய்யுங்கள் இந்த குறிப்பிட்ட பாடத்தில் நாம் பல ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பெரிமெண்ட்களை பார்ப்போம் நீங்கள் இந்த பலகைகளில் ஒன்றை வாங்கி எங்களுடன் சோதனைகளை செய்யலாம் இப்போது நான் எஸ் 32F401 நியூக்ளியோ டெவலப்மென்ட் போர்டு பற்றி சொல்கிறேன் இதுதான் நாங்கள் பயன்படுத்தும் போர்டு இது சில டிஜிட்டல் பின்களையும் சில அனலாக் பின்களையும் பெற்றுள்ளது ஒரு பவர் சப்ளை இருக்கிறது இது யூ பி இணைப்பு இதன் மூலம் நீங்கள் யூ பி போர்ட்டை இணைக்க முடியும் இந்த போர்டை ST மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் என்ற நிறுவனம் உருவாக்கியுள்ளது இந்த குறிப்பிட்ட போர்டுக்குள் இருக்கும் சி யூ ஏ ஆர் எம் கார்டெக்ஸ் இது 512 கிலோ பைட்ஸ் ஃபிளாஷ் மெமரியைப் பெற்றுள்ளது இது புரோகிராம் செய்யக்கூடியது மற்றும் 96 கிலோ பைட்ஸ் எஸ் பி இணைப்பான் என்று நான் ஏற்கனவே உங்களுக்குச் சொல்லியிருக்கிறேன் இங்கே ஒரு யூ 0 போர்ட் உள்ளது இங்கிருந்து உங்கள் கணினியுடன் இணைக்க உங்களுக்கு இந்த யூ பி தேவை இப்போது இந்த குறிப்பிட்ட பலகை mbed எனேபிள் செய்யப்பட்டிருக்கிறது எனவே நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் நாங்கள் எம்பெட் org என்ற வலைத்தளத்திற்குச் செல்கிறோம் அதற்கான சரியான யூ எல் ஐ உங்களுக்கு தருகிறேன் அங்கே நாம் ப்ரோக்ராமை எழுதி இந்த குறிப்பிட்ட போர்டில் டம்ப் செய்கிறோம் பின்னர் நீங்கள் இந்த IO பின்களின் மூலம் இணைக்கிறீர்கள் அல்லது அனலாக் பின்களின் மூலம் இணைக்கிறீர்கள் நீங்கள் வேறு பல விஷயங்களைச் செய்யலாம் இந்த குறிப்பிட்ட பாடத்திட்டத்தில் இந்த ஆன்லைன் mbed கம்பைலரை நாங்கள் பயன்படுத்தியுள்ளோம் பல விதமான ஐடிஈ க்கள் உள்ளன எனவே நீங்கள் ஏ கெயில் அல்லது ஐ உள்ளிட்ட ஜிசிசி அடிப்படையிலான ஐடிஈகளையும் பயன்படுத்தலாம் இது இந்த போர்டின் டயக்ராம் ஆகும் இங்கே நீல வண்ண பட்டன் உள்ளது இது யூசர் பட்டனாக செயல்படும் இது ரீசெட் பொத்தானாகும் இது டிவைஸை ரீசெட் செய்ய பயன்படும் இங்கே நான் பேசிக் கொண்டிருந்த இணைப்பு உள்ளது டைப் A முதல் மினி B எனப்படுவது ஆகும் இங்கே ஒரு சிவப்பு பச்சை எல் டி உள்ளது இந்த யூ பி மூலம் நீங்கள் ஒரு கோடை டம்ப் செய்யும்போதெல்லாம் இந்த சிவப்பு பச்சை LED ஒளிரும் இவை அர்டுயினோ கனெக்டர்கள் மற்றும் பல போர்ட்கள் உள்ளன இந்த போர்ட்களை நீங்கள் காணலாம் இந்த போர்ட்கள் அடிப்படையில் நாம் பயன்படுத்தக்கூடிய சிக்னல் கனெக்டர்கள் ஆகும் இந்த கனெக்டர்களைத் தவிர வேறு பல கனெக்டர்கள் பயன்படுத்தப்படுவதை நீங்கள் காணலாம் ஆனால் நாம் பெரும்பாலும் இந்த Arduino கனெக்டர்களைப் பயன்படுத்துவோம் நமக்கு பல டிஜிட்டல் IO போர்ட்கள் உள்ளன என்பது தெரியும் PWM அல்லது பல்ஸ் விட்த் மாடுலேஷன் எனேபில்ட் போர்ட்கள் உள்ளன மற்றும் அனலாக் இன்புட் போர்ட்கள் உள்ளன டிஜிட்டல் I O போர்ட் லைன்கள் இன்டரப்ட் இன்புட்களாகவும் பயன்படுத்தப்படலாம் இது ஏற்கனவே விவாதிக்கப்பட்டது டெஸ்க்டாப் அல்லது மடிக்கணினியுடன் நீங்கள் இணைக்க வேண்டிய யூ பி கனெக்டர்களை நான் ஏற்கனவே உங்களுக்குக் காட்டியுள்ளேன் பின்னர் நீங்கள் அதில் உள்ள ஐடியைத் திறக்க வேண்டும் பின்னர் நீங்கள் ப்ரோக்ராமை எழுத வேண்டும் தேவையான டிரைவர் லைப்ரரிகளைப் பயன்படுத்தி C யில் ப்ரோக்ராமை எழுதியதும் அதை கம்பைல் செய்ய ஆன்லைன் கம்பைலரைப் பயன்படுத்தலாம் இந்த குறிப்பிட்ட கோடை கம்பைல் செய்தவுடன் அது டவுன்லோட் ஆகும் டவுன்லோட் செய்யப்பட்ட கோடை நீங்கள் கம்பைல் செய்தவுடன் இதை உங்கள் டவுன்லோட் போல்டரில் காணலாம் நீங்கள் குறிப்பிட்ட கோடை நகலெடுத்து சாதனத்தில் வைக்கலாம் நான் உங்களிடம் கூறிய இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் உங்களை இன்னும் விரிவாக அழைத்துச் செல்வேன் இந்த குறிப்பிட்ட எஸ் போர்டைப் பயன்படுத்தும்போது பின்பற்ற வேண்டிய பின்வரும் ஸ்டெப்கள் இவை இப்போது Arduino UNO டெவலப்மன்ட் போர்டிற்கு செல்வோம் இது அர்டுயினோ UNO டெவலப்மன்ட் போர்ட் இவை டிஜிட்டல் மற்றும் PWM போர்ட்கள் என்பதை நீங்கள் காணலாம் இது அனலாக் போர்ட்கள் இது பவர் சப்ளைக்கானது இது மைக்ரோகண்ட்ரோலர் சிப் அதை இயக்குவதற்கு யூ பி கனெக்டரைப் பயன்படுத்தலாம் அல்லது 9 வோல்ட் பேட்டரியைப் பயன்படுத்தலாம் அர்டுயினோ யுனோ டெவலப்மன்ட் போர்ட் ATmega 328 மைக்ரோகண்ட்ரோலரை அடிப்படையாகக் கொண்டது 14 டிஜிட்டல் இன்புட் அவுட்புட் பின்களும் உள்ளன இந்த பின்களில் ஒவ்வொன்றும் இன்புட் பின் ஆக பயன்படுத்த திட்டமிடப்படலாம் அல்லது அவுட் புட் பின் ஆக பயன்படுத்தப்படலாம் மேலும் 16 அனலாக் இன்புட் பின் உள்ளது இது 32 கிலோ பைட்ஸ் ஃபிளாஷ் மெமரியைக் கொண்டுள்ளது இது 2 கிலோ பைட்ஸ் SRAM ஐ வழங்குகிறது இது 1 கிலோ பைட்ஸ் EEPROM ஐப் பெற்றுள்ளது மேலும் கிளாக் ஸ்பீடு 16 MHz ஆகும் இந்த அர்டுயினோ போர்டின் சில பொதுவான அம்சங்கள் இவை நான் உங்களுக்குச் சொன்னபடி இது யூ பி போர்ட் ஆகும் இதன் மூலம் நீங்கள் கணினியின் யூ பி போர்ட்டுடன் இணைக்க முடியும் இதுதான் நாம் பயன்படுத்தும் மைக்ரோகண்ட்ரோலர் இவை அனலாக் பின்களின் தொகுப்பு இவை பவர் சப்ளைக்கானவை இவை டிஜிட்டல் பின்களாக இருப்பதை நீங்கள் காணலாம் ஆனால் சில டிஜிட்டல் பின்களும் பி டபிள்யூ ஆகும் காலப்போக்கில் PWM என்றால் என்ன என்பதை நாம் குறிப்பாகப் பார்ப்போம் இந்த முழு போர்டுக்கும் நீங்கள் பவர் சப்ளை அளிக்கக்கூடிய ஒரு டி சி பவர் ஜாக் இருப்பதையும் நீங்கள் காணலாம் வேறு சில டெவலப்மன்ட் போர்ட்களும் உள்ளன என்று நான் ஏற்கனவே உங்களுக்குச் சொல்லியிருக்கிறேன் அவற்றில் ஒன்று ராஸ்பெர்ரி பை 3 மாடல் இது மிகவும் அதிநவீனமானது இதில் இரண்டு யூ பி போர்ட்கள் உள்ளன இது நெட்வொர்க்குக்கானது இவை ஆடியோ மற்றும் வீடியோவுக்கானது இது ஒரு HDMI போர்ட்டையும் கொண்டுள்ளது மைக்ரோ யூ பி பவர் பாயிண்ட் உள்ளது இது டிஸ்ப்ளே போர்ட் இந்த பின்புறத்தில் நீங்கள் ஒரு மைக்ரோ எஸ்டியையும் வைக்கலாம் இது ப்ளூடூத் இயக்கப்பட்டிருக்கிறது மேலும் இது CPU மெமரி மற்றும் இவை போர்ட்களாகப் பயன்படுத்தக்கூடிய பின்களாகும் PIC போர்டு பொதுவாக இந்த பின்களைக் கொண்டுள்ளது இவை சில பொதுவான அம்சங்கள் இது போர்ட் ஏ போர்ட் A என்பது பின் எண் 2 முதல் பின் எண் 7 வரை போர்ட் E என்பது பின் எண் 8 முதல் 10 வரை மற்றும் பல ஒவ்வொரு பின்களுக்கும் சில செயல்பாடுகள் உள்ளன மேலும் இந்த குறிப்பிட்ட பின்னுக்கு பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது PIC 16F877A மைக்ரோகண்ட்ரோலரைக் காட்டும் மாதிரி வரைபடம் இது பொதுவாக இப்படி இருக்கும் இவை நீங்கள் இணைக்கக்கூடிய பின்களாகும் மேலும் நீங்கள் C லாங்குவேஜ் புரோகிரம்மிங் செய்யலாம் நாங்கள் இந்த பாடத்தின் முடிவுக்கு வந்துள்ளோம் மேலும் இரண்டு முக்கியமான போர்ட்களைப் பற்றி விவாதித்தோம் ஒன்று எஸ் போர்டு மற்றொன்று அர்டுயினோ UNO ஆனால் மற்ற போர்டு எப்படி இருக்கும் என்பதற்கான ஒரு கண்ணோட்டத்தையும் நாங்கள் உங்களுக்கு வழங்கியுள்ளோம் அடுத்த வாரத்தில் எஸ் எம் போர்டு பற்றிய அதிக விவரங்களில் கவனம் செலுத்தலாம்